இன்றைய துணை மின் தொகுப்புகள் எங்கள் வளாகம் போன்றவை உங்கள் வளாகம் போன்றவை மற்றும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளாக இருக்கும் பல்வேறு வகையான ஆற்றல் மூலங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் மற்றும் புதுப்பிக்கப்படாத வளங்கள் மின் தொகுப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன பின்னர் அவைகளை இணக்கமாக தொடர்பு கொள்ள வைக்க வேண்டும் எனவே பி வி மற்றும் துணை மின் தொகுப்பு தொடர்புகளையும் மின் தொகுப்புடன் இணைக்கப்பட்டுள்ள பல மூலங்கள் பற்றி பார்ப்போம் இப்போது துணை சிறியமின்தொகுப்புகள் என்றால் என்ன இப்போது நீங்கள் ஒரு பெரிய கட்டிடம் ஒரு பெரிய சமூகம் ஒரு பெரிய வளாகம் பள்ளிகள் கல்லூரிகளாக இருக்கக்கூடிய துணை சிறியமின்தொகுப்புகள் எடுத்துக் கொண்டால் அவை அனைத்தும் துணை சிறியமின்தொகுப்புகள்ளுக்கான எடுத்துக்காட்டுகளாக இருக்கலாம் துணை சிறியமின்தொகுப்புகள் ஒரு முக்கியமான இணைப்புவழிகள் கொண்டிருக்கும் அவை ஆற்றல் வரும் இணைப்பு வழிகள் ஆற்றல் எடுத்துக்கொள்ளப்படும் இணைப்பு வழிகள் துணை சிறியமின்தொகுப்புகள் உள்ளீடு வெளியேற்றும் இணைப்புவழிகள் இன்று இருக்கும் அதனுடன் சுமைகள் இணைக்கப்பட்டுள்ளன பல்வேறு சுமைகள் துணை சிறியமின்தொகுப்புகள் உடன் இணைக்கப்பட்டுள்ளன அது மற்றொரு முக்கியமான இணைப்புவழிகள் ஆகும் பின்னர் நீங்கள் மின்கலம் போன்ற இரு திசை இணைப்புவழிகள் கொண்டிருக்கலாம் அங்கு சில நிபந்தனைகளின் கீழ் அது ஆற்றலை மின் தொகுப்பில் செலுத்துகிறது மற்றும் சில நிபந்தனைகளின் மின் தொகுப்பில் இருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது பல ஆற்றல் மூலங்கள் வருகின்ற இணைப்புவழிகள் இருக்கலாம் மற்றும் பல வெளியேற்றும் இணைப்புவழிகள் இருக்கலாம் ஆற்றல் மூலங்களும் ஆற்றல் வெளிகளும் வெவ்வேறு ஆற்றல் களங்களிலிருந்து இருக்கலாம் எனவே ஒரு துணை மைக்ரோகிரிட்டில் நீங்கள் காணும் சில சவால்கள் இவை வெவ்வேறு ஆற்றல் மூலங்கள் உள்ளன முன்பு மின் தொகுப்பிலிருந்து நாம் ஆற்றலை எடுத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இன்று கட்டிடத்தில் பி வி ஐ வைக்கலாம் ஒரு சிறிய ஹைட்ல் அமைப்பு இருக்கக்கூடும் கூரையில் ஒரு காற்று ஆலை இருக்கக்கூடும் இவை அனைத்தும் மின் தொகுப்பில ஆற்றல் செலுத்துகின்றன வழக்கமான பிரதானமான தொகுப்பு மின்தொகுப்புக்குள் ஆற்றலை செலுத்துகிறது பின்னர் பல்வேறு சுமைகள் பேட்டரிகள் மற்றும் யுபிஎஸ் ஆகியவை சில நேரங்களில் ஆற்றலை கொடுக்கும் மற்றும் ஆற்றலை பெரும் இவை அனைத்தும் மின் தொகுப்புடன் இணைக்கப்பட்ட சிக்கலான அமைப்புகள் எனவே உங்களிடம் பல ஆற்றல் மூலங்கள் மற்றும் ஆற்றல் உள்ளன சில சமயங்களில் இந்த இருதரப்பு இணைப்பு வழிகள் எது ஒரு மூலம் மற்றும் எது ஆற்றல் ஏற்பிகள் என்று கூட நமக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட மின்தொகுப்பில் அது மூலமாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது ஒரு ஏற்பி என இருக்கலாம் எனவே அனைத்து ஆய்வறிக்கை அம்சங்களும் பின்வருமாறு இருக்கின்றன மின் தொகுப்பில் தரத்தை எவ்வாறு பராமரிப்பது மின்தொகுப்பில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை விட THD குறைவாக இருக்க முடியுமா இது அலை வடிவத்தை பராமரிக்க முடியுமா ஒற்றுமை ஆற்றல் காரணியில் கட்டத்தில் மின்சாரத்தை செலுத்த முடியுமா ஒற்றுமை ஆற்றல் காரணியில் மின்தொகுப்பில் இருந்து சக்தியை நாம் எடுக்க முடியுமா இந்த துணை மின்தொகுப்பின விரிவாக்கம் பற்றி பார்ப்போம் எனது கட்டிடத்தில் அதிக சுமை தேவைப்படாவிட்டால் ஒரு பக்கத்து கட்டிடத்திற்கு சுமை தேவை ஏற்பட்டால் இந்த கட்டிடத்திலிருந்து மற்ற கட்டிடத்திற்கு ஓரளவு ஆற்றலை மாற்ற முடியுமா இவை தொடர்ந்து வரும் சிக்கல்கள் ஆகும் எனவே துணை சிறியமின்தொகுப்புகள் வளர்ந்து வரும் பகுதி ஸ்மார்ட் கிரிட் பகுதியுடன் இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த சிக்கல்களில் சிலவற்றைப் பார்ப்போம் இந்த விஷயத்தில் ஒரு எடுத்துக்காட்டுக்கான ஒருங்கிணைந்த காந்தவியலின் உதவியை எடுத்துக்கொள்வோம் இதைக் கவனியுங்கள் ஃப்ளக்ஸ் வீத சுவிட்ச் இது ஒரு காந்த சுவிட்ச் இப்போது இது என்ன இது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் இப்போது இதில் ஒரு மின் சுருளை கவனியுங்கள் எனவே இது ஒரு EE கோர் இரண்டு EE இப்போது ஒன்றாக இணைக்கப்படுகிறது இப்பொழுது நான் கரங்களில் கொஞ்சம் சுருள்களை வைக்கின்றேன் எனவே நான் இதற்கிடையில் தொகுப்பை இணைத்தால் நான் ஒரு மின்னழுத்தத்தை ஒரு நிலையான மின்னழுத்தத்தை சுமத்துகிறேன் இது இந்த முனையங்களில் ஒரு மின்னழுத்த மூலமாகும் எனவே காந்தமாக இங்கே என்ன நடக்கிறது இது ஒரு காந்த சமமான சுற்று அதை வரைய முயற்சிக்கிறேன் எனவே காந்த சுருள்களின் காந்தமாக ஒரு dϕ dt உள்ளது மின்னழுத்தம் காந்தக் களத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனவா என்று பாருங்கள் ஃபாரடேஸ் விதியின் படி v N dϕ dt N நிலையானது dϕ dt நேரடியாக மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதுஅவை மின் பக்கத்தில் மின்னழுத்த மூலங்கள் ஆகும் எனவே இது காந்த களத்தில் உள்ளது எனக்கு ஒரு dϕ1 dt என்ற மூலம் உள்ளது இப்போது இந்த டெர்மினல்களில் நான் சில சுமைகளை இணைப்பேன் எனவே காந்தரீதியாகவும் நான் இங்கே ஒரு சுமையை இணைத்திருப்பது போல் இருக்கும் எனவே dϕ1 dt இது ஓட்டம் ஆகும் இந்த காந்த சுற்று வழியாக பாய்கிறது இந்த சுருள் வழியாக இது இந்த முறையில் ஒரு பகுதியையும் இந்த முறையில் ஒரு பகுதியையும் பிரிக்கிறது எனவே அதன்படி இங்கே ஒரு தூண்டப்பட்ட emf இருக்கும் மற்றும் மின் களமும் சேர்ந்து அவை சுமைக்கு கொடுக்கப்படும் இப்போது இந்த கரத்தில் இன்னும் ஒரு சுருளை அறிமுகப்படுத்துகிறேன் இது போன்ற மற்றொரு மூலங்களை இங்கே அறிமுகப்படுத்துவேன் இது dϕ2 dt ஐ வழங்கப் போகிறது இந்த சுமைக்கு இது இங்கே ஒரு மின்னழுத்தத்தை dϕ2 dt க்கு முன்மொழிகிறது dϕ1 dt க்கு மற்றொரு மின்னழுத்த முன்மொழிவு உள்ளது அவை இரண்டும் சேர்க்கப்படுகின்றன மேலும் இது இந்த மூலத்தின் குறுக்கே வருகிறது அதுதான் இங்கே நடக்கிறது என்று சொல்லலாம் நான் இன்னும் ஒரு சுருள்களை இங்கே சேர்க்கிறேன் நான் இன்னும் சுருள்களை சேர்க்க முடியுமா இப்போது இங்கே dϕ1 dt இந்த மின்னழுத்த மூலத்தால் தீர்மானிக்கப்படுகிறது இங்கே மற்றொரு dϕ1 dt ஐ தீர்மானிக்க மற்றொரு மின்னழுத்த மூலத்தை என்னால் வைக்க முடியாது ஏனெனில் இது ஒரு கரம் மட்டுமே dϕ1 dt ஐ ஒரு மின்னழுத்த மூலத்தால் மட்டுமே தீர்மானிக்க முடியும் எனவே இங்கே நான் மின்னோட்ட மூலத்தை வைத்து இந்த முறுக்கு முழுவதும் MMF மற்றும் NNI NI ஐ மட்டுமே தீர்மானிக்க முடியும் எனவே மின்னோட்ட மூலங்கள் இது போன்ற இணையாக வரலாம் எனவே இது அதே dϕ1 dt ஐ கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த முறுக்கு முழுவதும் இந்த புள்ளியில் வரும் NI ஐ ஆல் தீர்மானிக்க முடியும் எனவே நான் இங்கு செலுத்தும் மின்னோட்டத்தின் அளவு இதன் மூலம் ஆகும் எனவே இது மின்னோட்ட மூலத்தைப் போல இருக்கலாம் எனவே இது ஒரு மின்னழுத்த மின்னோட்ட மூலமாக இருக்கலாம் மின்னழுத்த கட்டுப்பாட்டு மூலமாக இருக்கலாம் இது மின்னோட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மூலமாக இருக்க வேண்டும் எனவே இந்த காந்த உறுப்பை இங்கே எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றிய ஒரு கருத்தை நமக்கு வழங்குகிறது இப்போது நான் அதிக மின்னோட்டத்தை நிலையான மின்னழுத்தம் கொண்டு செலுத்தினால் ஆற்றல் ஆனது சுமையை சேதப்படுத்தும் இது எம் எஃப் ஐ வழங்கி சுமைக்கு ஆற்றலை செலுத்தும் மற்றும் மின் தொகுப்பிலிருந்து மிகக் குறைந்த அளவே ஆற்றலை எடுத்துக் கொள்கிறது எனவே இந்த இரண்டு அலகுகளும் சுமைக்கு மின்சாரம் வழங்க முடியும் மற்றும் மூன்றாவது கூறு இங்கே உள்ளது மின்னழுத்த கட்டுப்பாட்டு மூலமும் சுமைக்கு மின்சாரம் வழங்க முடியும் எனவே இந்த கருத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம் எனவே இந்த சமமான சுற்று மற்றும் இதைப் பார்க்கும்போது இந்த மின்னழுத்த கட்டுப்பாட்டு மூலங்கள் இந்த தொடர் மூலங்களின் உறுப்புகளை பாதிக்கின்றன எனவே இது ஒரு தொடர் ஈடுசெய்தல் என்று நான் சொல்ல முடியும் இது dϕ2 dt இந்த தொடர் பகுதி இந்த தொடர் EMF ஐ ஈடுசெய்யும் மற்றும் இது ஒரு ஷன்ட் ஈடுசெய்யும் இது இங்கே இந்த ஒரு உறுப்பின் மீது வேலை செய்யும் எனவே இது அதிக மின்னோட்டத்தை இழுக்கலாம் அல்லது அதிக மின்னோட்டத்தை கொடுக்கலாம் எனவே இது ஷன்ட் ஈடு செய்தல் போன்று உள்ளது இப்போது வெறும் இரண்டு மூலங்கள் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் ஒன்று தொடர் ஈடுசெய்யும் ஒரு மின்னழுத்த கட்டுப்பாட்டு மூலமாகும் இந்த மின் தொகுப்பு இங்கு உள்ளது இப்போதைக்கு மின் தொகுப்பு அணைக்கப்பட்டுள்ளதாக வைத்து கொள்வோம் எனவே மின் தொகுப்பு அங்கு இல்லை இங்கே ஒரு சுருளினை மைய கரத்திற்கு வைக்கிறேன் நான் அங்கு ஒரு சுவிட்சை வைப்பேன் ஒரு எளிய ஒற்றை துருவ ஒற்றை சுவிட்ச் ஆகும் இப்போது நீங்கள் சுவிட்சை மூடினால் அதன் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் 0 v N dϕ dt ஆகையால் இங்கே dϕ dt 0 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் N இங்கு 0 கிடையாது ஏனெனில் dϕ dt இங்கே 0 ஆக இருக்கும் மைய கரத்தில் சுருள் இப்போது அணைக்கப்பட்டு உள்ளது எனவே இது ஃப்ளக்ஸ் வீத சுவிட்சின் கோட்பாடு ஆகும் நான் இங்கு ஒரு சுருளின் ஐ சுருக்கும்போது மற்ற சுருள் இருக்க வேண்டும் இதனால் MMF மற்றும் dϕ dt ஐ மற்ற கரங்களுக்கு மாற்றப்படும் தூண்டல் ஃப்ரீ வீலிங் பாதையும் இங்கு இருந்து கொண்டிருக்கும் அவ்வாறான நிலையில் நீங்கள் இதைச் சுருக்கும்போது இந்த கரம் dϕ dt 0 ஆகிறது உள்ளகம் இதற்கு வெளியே செயலில் இருக்கும் இப்போது மின் தொகுப்பு அங்கே இல்லை இந்த UU உள்ளகம் மட்டும் dϕ dt ஐ வழங்கி கொண்டிருக்கும் எனவே இந்த முழு மையமும் இந்த மின்னழுத்த சமத்திற்கு ஒத்த மின்னழுத்த சமமான dϕ dt மட்டுமே வழங்கிக்கொண்டிருக்கும் மேலும் சுமை நேரடியாக இதனுடன் இணைக்கப்படும் எனவே மின் தொகுப்பு பகுதி சுருக்கப்பட்டு இருந்தாலும் அந்த நிலையில் மின் தொகுப்பு வெளியேறும்போது இந்த ஆற்றல் மூலத்தை வைத்து சுமைக்கு ஆற்றலை வழங்கலாம் எனவே இது முழு ஒருங்கிணைந்த காந்தத் திட்டமாகும் இது அடிப்படைக் கொள்கையாகும் எனவே நான் ஒரு மின்னோட்டம் கட்டுப்படுத்தப்பட்ட மூலத்தையும் மின் தொகுப்பையும் ஒரு கரத்தில் வைத்திருக்க முடியும் மேலும் அவை ஆற்றலை பகிர்ந்து கொள்ளலாம் மற்றும் சுமைக்கு ஆற்றலை வழங்கலாம் இப்போது மின்தொகுப்பு அணைக்கப்படும் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த ஃப்ளக்ஸ் வீத சுவிட்சைப் பயன்படுத்தி படத்திலிருந்து இந்த கரத்தினை அகற்றுவேன் மின்னோட்ட கட்டுப்பாட்டு மூலமும் மின்னழுத்த கட்டுப்பாட்டு மூலமும் ஒன்றாக சுமைக்கு ஆற்றலை வழங்க முடியும் எனவே இந்த வழியில் நீங்கள் அதை யுபிஎஸ் போல செயல்பட வைக்கலாம் மின் தொகுப்பு இல்லாதபோது இந்த இரண்டு சுமைக்கும் வழங்கப்படும் மின் தொகுப்பு இருக்கும்போது இது ஒரு தொடர் ஈடுபடுத்திய போல செயல்பட்டு அதை நிலைப்படுத்தி மற்றும் ஷன்ட் ஈடுபடுத்திய போல தோற்றமளிக்கும் மின்னோட்ட கட்டுப்பாட்டை VAR ஈடுபடுத்திய போல தோற்றமளிக்க செய்ய முடியும் மின்னோட்ட கட்டுப்பாட்டு மூலமானது ஆற்றலின் அனைத்து பயனில்லா ஆற்றல் பகுதியை எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் மின் தொகுப்பு செயலில் உள்ள ஆற்றல் பகுதியை மட்டுமே கொடுக்க முடியும் எனவே மின்னோட்ட கட்டுப்பாட்டு மூலத்தை எடுத்தவுடன் பயனுள்ள ஆற்றல் பகுதியை எடுத்துச் செல்கிறது தானாகவே செயலில் உள்ள ஆற்றல் பகுதி மட்டுமே மின் தொகுப்பில் இருந்து எடுக்கப்படுகிறது எனவே இந்த மின்னோட்ட கட்டுப்பாட்டு மூலத்துடன் நீங்கள் VAR இழப்பீடு சரி செய்ய முடியும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த வகையான ஒருங்கிணைந்த காந்த வகை திட்டத்தில் ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய பல பயன்பாடுகள் இவை இப்போது நீங்கள் இங்கே வைக்கக்கூடிய மின்னோட்ட கட்டுப்பாட்டு மூலம் எண்ணிக்கையில் வரம்பு இல்லை மின்னோட்ட கட்டுப்பாட்டு மூலங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் இங்கே வைக்கலாம் எனவே இவை பல பெருக்கி மூலங்கள் போன்று இருக்கும் அதேபோல் இங்கேயும் நான் மின்னோட்ட கட்டுப்பாட்டு மூலங்களை தனித்தனியாக வைத்திருக்க முடியும் ஒரே ஒரு மின்னழுத்த கட்டுப்பாட்டு மூலமாக மட்டுமே இருக்க முடியும் மீதமுள்ளவை மின்னோட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மூலங்களாக இருக்கலாம் அந்த வழியில் ஒருவர் ஒரே உள்ளகத்தில் இடமளிக்க முடிவதால் மின்சாரம் பிற புதுப்பிக்கும் ஆற்றல்களிலிருந்து உருவாக்கப்பட்டு பரப்பப்படுகிறது மற்றும் எரிசக்தி வளங்களும் விநியோகிக்கப்பட்ட உள்ளது மின் தொகுப்புடன் கலப்பதற்கு இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் இப்போது இந்த ஒருங்கிணைந்த காந்த அமைப்பைக் கவனியுங்கள் நான் அதை இங்கே வைக்கப் போகிறேன் இங்கே ஒரு மின் தொகுப்பு ஒரு மின்னழுத்த கட்டுப்பாட்டு மூலமும் மின்னோட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மூலமும் உள்ளது ஒரு ஃப்ளக்ஸ் வீத சுவிட்ச் உள்ளது இது சுமை மற்றும் இந்த மின்னோட்ட கட்டுப்பாட்டுக்கு முனையம்அதைத்தொடர்ந்து நான் ஒரு PV தொகுதி மற்றும் மாறுதிசையாக்கி உள்ளது பின்னர் ஒரு மின் தூண்டி மூலம் மாறுதிசையாக்கி வெளியீடு இந்த முனையத்தில் ஒருங்கிணைத்து மாறுதிசையாக்கியை கட்டுப்பாட்டு செய்ய SP SPVWM SVPWM உள்ளன நீங்கள் line மின்னோட்டம் line மின்னழுத்தங்கள் மற்றும் டிசி இணைப்பு மின்னழுத்தங்களை அளவிடுகிறீர்கள் பின்னர் நான் ஏ யை டி க்கு மாற்றலாம் உருமாற்றம் செய்வது எப்படி என்று நமக்கு தெரியும் ABC to αβ αβ to DQ பின்னர் இங்கே நாம் DC DC கட்டுப்பாட்டு களத்தில் இருக்கிறோம் முன்பு விவாதித்ததைப் போல இந்த ஒத்திசைவான கோண மதிப்பீட்டை வரி மின்னழுத்தங்களிலிருந்து செய்ய முடியும் எனவே நான் isd isq vsd vsq ஐ வைத்திருப்பேன் நீங்கள் மின்னழுத்த கட்டுப்பாடு அல்லது மின்னோட்ட கட்டுப்பாட்டை செய்ய முடியும் எனவே உங்களிடம் இரண்டு கூடுதல் கட்டுப்படுத்தி கள் இருந்தால் மின்னழுத்த கட்டுப்பாடு செய்ய முடியும் vs அல்லது vsdref vsd பின்னூட்டமாக வழங்கப்படுகிறது Vsqref மற்றும் Vsq பின்னூட்டமாக வழங்கப்படுகிறது மற்றும் isd மற்றும் isq மற்றொரு PI கட்டுப்படுத்திகளால் மின்னோட்ட கட்டுப்பாடு செய்யப்படும் இவை அனைத்தும் நீங்கள் எம் டி வழிமுறையை செய்து isq 0 ஐ அமைப்பதன் மூலம் ஒற்றுமை ஆற்றல் காரணியை அடைய உள்ள சாத்தியக்கூறுகள் ஆகும் எனவே நீங்கள் அலைமடங்குகளை ரத்து செய்யலாம் இந்த ஒவ்வொரு மாறுதிசையாக்கிக்கும் பல சாத்தியங்கள் உள்ளன அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் நான் அதை அறிமுகப்படுத்த ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்கிறேன் அதாவது ஒரு மலை ஏறும் வழிமுறையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு நமக்கு ஒரு pbase இருக்கும் மற்றும் Pஇன் மின்னோட்ட மதிப்பு மேலே செல்கிறது எனவே நீங்கள் பி சென்ஸ் சர்க்யூட்டிலிருந்து உணர்கிறீர்கள் பின்னர் நீங்கள் vp மற்றும் ip மெதுவான RC வேகமான RC இவை pbase ஐ அடைய உதவும் மற்றும் pcurrent வேகமான ஆற்றல் மெதுவான ஆற்றல் இரண்டையும் ஒப்பீட்டு வெளியே செலுத்துவோம் இந்த தொகுதி வரைபடம் நமக்குத் தெரியும் அதில் ஒரு மாற்று Flip flop சராசரி சுற்று அதை ஒரு கேரியருடன் ஒப்பிட்டு பின்னர் சுவிட்சுக்கு அதன் பிறகு இன்வெர்ட்டருக்கு பாய்ச்சிகிறோம் எனவே இது சாதாரண விஷயம் அதிலிருந்து பிறகு என்ன செய்ய முடியும் இந்த நிலையை நீக்கி அதை நேரடியாக குறிப்பு மின்னோட்டத்திற்கு கொடுக்கிறோம் எனவே இந்த isd vsd இன்றும் MPPT இங்கு வருகிறது இது isd or id இதிலிருந்து உங்களிடம் DQ இலிருந்து abc டொமைனுக்கும் மாற்ற தெரியும் அதேபோல DQ to αβ αβ to abc மாற்றவும் தெரியும் இது பிறகு இந்த மாறுதிசையாக்கியை இயக்கும் எனவே மாறுதிசையாக்கி வெளியீட்டு மின்னழுத்தம் எங்கள் குறிப்பின்படி இருந்தால் ஒரு மின்தூண்டி இன் வழியாக பின்னர் அது இந்த மின்தொகுப்பில் இடைமுகப்படுத்துகிறது எனவே இது தற்போதைய உட்செலுத்துதல் எனவே இந்த முறுக்குக்கு மின்னோட்டம் கட்டுப்படுத்தப்பட்ட உட்செலுத்துதல் கம்பி சுருளுக்கு கொடுக்கப்படுகிறது மின் தொகுப்பில் ஏற்கனவே மின்னழுத்தம் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே நாங்கள் தொடர் இழப்பீட்டையும் செய்ய முடியும் எனவே இங்கே ஒரு மாறுதிசையாக்கி மற்றும் PI கட்டுப்படுத்தி உள்ளது அதன் வெளியீட்டில் இருந்து அளவிடலாம் மற்றும் இது போன்ற ஒரு தூய சைனை நாங்கள் வரையறுக்கிறோம் பின்னர் வெளியீட்டிலிருந்து பின்னூட்டத்தை இங்கே எடுக்கலாம் எனவே இந்த தொடர் ஈடு செய்தல் இந்த வழியில் செயல்படுகிறது இப்போது தொகுப்பு முழு 230 வோல்ட் அல்ல என்று சொல்லலாம் பின்னர் அதுவும் சிதைந்துவிடும் இப்போது dϕ1 dt இது dϕ1 dt இது தொகுப்பு பிரதிபலிப்பிலிருந்து நேரடியாக வரும் பகுதி எனவே நீங்கள் அதை இங்கே கொடுக்கிறீர்கள் எனவே இது சிதைந்த தொகுப்பு வடிவம் ஆகும் மொத்த தூய சைன் அலை இதுதான் நாம் விரும்புவது எனவே இதிலிருந்து இதை கழித்து மின் தொகுப்பை எவ்வளவு சரிசெய்ய வேண்டும் அல்லது சுமை முழுவதும் மின்னழுத்தம் தூய்மையானதாக சைன் அலை இருக்க செய்ய வேண்டும் மின் தொகுப்பை சேர்க்க வேண்டிய அளவினால் இது சாத்தியமாகும் எனவே தூய சைனின் கழித்தல் மற்றும் தொகுப்பு லிருந்து வரும் சிதைந்த சைன் ஆகியவை இங்கு வித்தியாசமாக இருக்கும் அது பிறகு குறிப்புகளாக மாறும் எனவே இங்கே மின்னழுத்த வெளியீடு உண்மையில் இந்த இன்வெர்ட்டரிலிருந்து வருகிறது இது தொடர் ஈடுசெய்யும் இது dϕ2 dt எனவே இது இங்கே பின்னூட்டமாக வழங்கப்படுகிறது இது இறுதியில் இந்த மதிப்பு எதுவாக இருந்தாலும் அதை அடைய முயற்சிக்கும் இது உண்மையில் தூய சைனுக்கும் தொகுப்பிலிருந்து வரும் சிதைந்த சைனுக்கும் உள்ள வித்தியாசம் எனவே இங்கே இந்த மதிப்பு உண்மையில் வித்தியாசத்தை உருவாக்கும் எனவே இந்த பிளஸ் மற்றும் சிதைந்த கட்டத்தால் உருவாக்கப்பட்ட இந்த வேறுபாடு சுமை முழுவதும் மின்னழுத்தத்தை தூய சைன் அலையாக மாற்றும் இந்த அலை இல் தொடர்ஈடுசெய்ய முடியும் இங்கே கவனிக்கவும் இதன் சோதனை முடிவில் மின் தொகுப்பு மின்னழுத்தம் சிதைந்து தட்டையான மேல்பகுதியாக உள்ளது எனவே தூய்மையான சைனுடன் ஒப்பிடும்போது பிரிக்கப்பட்ட மின்னழுத்தம் மற்றும் அவற்றுக்கிடையேயான வேறுபாடு உண்மையில் இங்கே ஈடுசெய்ய பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த சிதைந்த மின்னழுத்தம் சுமை முழுவதும் தூய்மையான சைனுக்கு மாறுவதற்கு மின்னழுத்தத்தை உருவாக்கும் சிதைந்த மின்தொகுப்பு மற்றும் தூய சைன் இடையிலான வேறுபாடு சுமை மின்னழுத்தத்தை உருவாக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் கம்பிச்சுருள் 3 இது இங்கே உள்ளது கம்பிச்சுருள் 4 இது சிதைந்த மற்றும் தூய சைனுக்கும் உள்ள வித்தியாசம் எனவே இவை இரண்டும் சேர்க்கப்படும்போது மின் தொகுப்பின் மின்னழுத்தத்திற்கும் சுமை மின்னழுத்தத்திற்கும் தூய சைனைக் கொடுக்கும் அந்த ஃப்ளக்ஸ் செயல்பாடு என்பது ஃப்ளக்ஸ் வீத சுவிட்ச் எனவே இந்த இடத்தில் உங்களிடம் தொகுப்பின் மின்னழுத்தம் இருந்தது பின்னர் இது ஒரு மின்னழுத்தம் வித்தியாசத்தை பயன்படுத்தி தொடர் ஈடுசெய்தல் மூலம் சுமை இதில் நல்ல சைனை உருவாக்கிக்கொண்டிருந்தது இந்த இடத்தில் மின் தொகுப்பு அணைக்கப்பட்டது இப்போது முழு சுமையையும் இது எடுத்துக்கொள்கிறது ஏனெனில் ஃப்ளக்ஸ் வீத சுவிட்ச் இந்த R ஐ படத்திலிருந்து வெளியேற்றியது மற்றும் முழு சுருளும் இந்த தொடர் ஈடுசெய்தியின் குறுக்கே வருகிறது இது இப்போது ஒற்றை ஆற்றல் மூலமாக செயல்பட்டு சைன் அலை மின்னழுத்தத்தை சுமைக்கு வழங்குகிறது இங்கே எந்த வித மின் தொகுப்பும் இல்லை முழுமையான சுமை தொடர் ஈடுசெய்தல் மூலம் வழங்கப்படுகிறது மின்னழுத்த கட்டுப்பாட்டு இன்வெர்ட்டர் மூலம் வழங்கப்பட்டது என்பதை கவனிக்கவும் பின்னர் இந்த தருணத்தில் மின் தொகுப்பு வந்தபோது இந்த ஃப்ளக்ஸ் வீத சுவிட்ச் திறக்கப்பட்டு பின்னர் தொகுப்பு மின்சாரம் முறுக்கு W3 வழியாக செலுத்தப்படுகிறது மற்றும் தொகுப்பு மின்னழுத்தத்தில் உள்ள மாறுதல்களை ஈடுசெய்யும் ஆற்றல் W4 மூலம் செலுத்தப்படுகிறது பின்னர் இது மீண்டும் ஒரு நிலைப்படுத்தி போன்ற தொடர் ஈடுசெய்யும் பயன்முறையில் செல்கிறது எனவே இது ஒரு யுபிஎஸ் பயன்முறையாக இருக்கும் இது நிலைப்படுத்தி பயன்முறையாக இருக்கும் இப்போது இந்த மின்னோட்டத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட இன்வெர்ட்டர் வைத்திருப்பதன் மூலம் ஷண்ட் இழப்பீட்டு விளைவை நீங்கள் பார்க்கலாம் எனவே இழப்பீடு இல்லாமல் இது தொகுப்பின் மின்னழுத்தம் உள்ளதை காண்பீர்கள் பின்னர் இது தொகுப்பின் மின்னோட்டம் ஆகும் பின்தங்கிய ஆற்றல் காரணி மூலம் பயனுள்ள ஆற்றல் மற்றும் பயனில்லாத ஆற்றல் உறுப்புகள் அதைப் பார்க்கலாம் இப்போது இந்த ஸ்டண்ட் இழப்பீடு இயக்கப்பட்டவுடன் பயனில்லாத ஆற்றல் பகுதி ஸ்டண்ட் பகுதியால் கையகப்படுத்தப்படுவதையும் இதனால் மின் தொகுப்பிலிருந்து நீங்கள் ஒற்றுமை சக்தி காரணியை மட்டுமே எடுத்துக் கொள்வீர்கள் என்பதையும் அறியலாம் எனவே இந்த ஒருங்கிணைந்த காந்த சுற்று துணை சிறியமின்தொகுப்புகள் அமைப்புக்கு மிகச் சிறந்த பங்களிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் என்னிடம் பல ஆற்றல் மூலங்கள் உள்ளன மின்னோட்டம் கட்டுப்பாட்டு மூலங்கள் பலவிதமான புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி வளங்களிலிருந்து ஆற்றலானது சுமைகளுக்கு வழங்கப்படுகின்றன இது மின் தொகுப்பின் ஒரு இணைப்பு வழியாக இருக்கலாம் எனவே இது ஒரு யூனிட்டாக இருக்கலாம் பின்னர் அதில் பல அலகுகள் இருக்கலாம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆற்றல் ஏற்பிகள்ஆற்றல் மூலங்கள் இரு திசை அலகுகள் மற்றும் இதுபோன்ற பல அலகுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு விரிவாக்கக்கூடிய துணை மைக்ரோ நெட்வொர்க்கை உருவாக்கலாம் இது ஆற்றல் இணையம் போன்றது ஆகும்